செல் கல்ச்சர் தொழில்நுட்பத்தில் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வருக எனவே தொடங்கவும் இப்போது ஒரு மேற்பரப்பு பகுப்பாய்வு மற்றும் எளிதான மற்றும் முழுமையான மேற்பரப்பு பகுப்பாய்வுகளில் ஒன்று நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது X P S ஆகும் x p s என்பது எக்ஸ்ரே போட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியைக் குறிக்கிறது எனவே இது ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபியின் ஒரு வடிவமாகும் அங்கு நீங்கள் வளர்ந்து வரும் கற்றை என்ன செய்கிறீர்கள் எனவே நீங்கள் எளிய மொழியில் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் சப்ஸ்ர்டேட் ஒரு ராடியன்ட் எனர்ஜி பிரகாசிக்கிறீர்கள் மேலும் அது உங்கள் குறிப்பிட்ட அளவைக் கொண்டிருக்கிறது அது மிக அதிகமாக இல்லை இப்போது இது இதை வெளியேற்றுவதை எடுத்துக்காட்டுகிறது எடுத்துக்காட்டாக இதை இன்னும் வரைந்து விடுகிறேன் எடுத்துக்காட்டாக உங்களிடம் இது போன்ற ஒரு சப்ஸ்ர்டேட் உள்ளது மேலும் இந்த அடி மூலக்கூறு இந்த வெவ்வேறு வண்ண கூறுகளைக் கொண்டுள்ளது அவை தற்போது சிவப்பு நிறத்தில் உள்ளன நீலம் பச்சை வெளிர் பச்சை இது போன்ற இளஞ்சிவப்பு அதன் சற்றே இருண்டதாக இருப்பதை வேறுபடுத்துவதற்காக எனவே மேற்பரப்புகள் இப்படித்தான் கலக்கின்றன இப்போது அடிப்படையில் நீங்கள் 6 வெவ்வேறு வண்ணங்கள் அல்லது 6 வெவ்வேறு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் உள்ளன அவை சப்ஸ்ர்டேட் உள்ளன இப்போது அவர்களுக்கு வேறு சிலவற்றைக் கொடுப்போம் வெவ்வேறு பெயர்கள் நான் சொல்கிறேன் இந்த நீல நிறமானது சிலிக்கானைக் குறிக்கிறது அடர் பச்சை நிறமானது கார்பனைக் குறிக்கிறது சிவப்பு நிறத்தை நைட்ரஜன் என்று கூறுகிறது வெளிர் பச்சை நிறத்தை இது குறிக்கிறது எனவே மேற்பரப்பில் லித்தியம் உள்ளது நான் உங்கள் புரிதலுக்காக மட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றும் இலகுவான இளஞ்சிவப்பு ஹைட்ரஜன் என்று சொல்லலாம் இது ஆக்ஸிஜனைக் குறிக்கிறது இப்போது நீங்கள் இங்கே வளர்ந்து வரும் கற்றை பிரகாசிக்கிறீர்கள் இதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது மேற்பரப்பில் என்ன செய்யுமோ அது என்னவென்றால் அது வெளிப்புற எலக்ட்ரான்களையும் வெளியேற்றும் வெளிப்புற எலக்ட்ரான்களையும் வெளியேற்றும் எனவே அந்த எலெமென்ட் அல்லது அந்த உறுப்பின் அந்தந்த வண்ணங்களால் நான் அவற்றைக் குறிக்கிறேன் இப்போது மேற்பரப்பில் இருந்து வெளியேற்றப்படும் இந்த எலக்ட்ரான்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு கினெடிக் எனர்ஜி வருகின்றன எலக்ட்ரானை வெளியிடும் எனர்ஜி வெவ்வேறு ஆட்டமிலிருந்து வேறுபட்டது வெவ்வேறு ஆட்டம்கள் வெவ்வேறு வண்ணங்களில் உள்ளன இப்போது உங்களிடம் இங்கே ஒரு டிடெக்டர் இருந்தால் அந்த வேகங்களைக் கண்டறிய முடியும் அது உங்களுக்கு உதாரணமாக சொல்லும் அந்த விஷயத்தில் 1 2 3 4 5 6 6 வெவ்வேறு கையொப்பங்கள் மற்றும் நீங்கள் ஏற்கனவே உங்கள் 6 வெவ்வேறு எனர்ஜி கையொப்பத்தை செய்திருந்தால் மற்றும் உங்கள் அடிப்படை கணக்கீடுகளை நீங்கள் ஏற்கனவே செய்துள்ளீர்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் நூலகத்தை எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் என்பது ஏற்கனவே உங்களிடம் உள்ளது எனவே நீங்கள் அதே சூழ்நிலையை மற்றொரு சூழ்நிலையிலும் செய்கிறீர்கள் உதாரணமாக சொல்லுங்கள் உங்களிடம் ஒன்று உள்ளது எனவே இவை நீங்கள் பேசும் தூய சப்ஸ்ர்டேட் மற்றும் அவை ஒவ்வொன்றையும் குறிப்பிட்ட ராடியன்ட் பிரகாசிக்கும் அதே பரிசோதனையைச் செய்யுங்கள் எனவே அவை ஒவ்வொன்றும் அந்த தனித்துவமான வேகத்துடன் அதை வெளியிடும் எனவே உங்களிடம் ஏற்கனவே அட்டவணை உள்ளது அங்கு அடிப்படை அட்டவணை வெவ்வேறு கூறுகளுக்கான மின் மதிப்புகள் எனர்ஜி மதிப்புகளின் நூலகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த மதிப்பு உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது இந்த அடுத்த சப்ஸ்ர்டேட்லிருந்து நீங்கள் மீண்டும் கணக்கிட முடியும் மேலும் அந்த குறிப்பிட்ட சப்ஸ்ர்டேட் உள்ள அனைத்து கூறுகளும் என்னவென்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆகவே ஒரு சப்ஸ்ர்டேட்லிருந்து வழங்கப்படும் அனைத்து வெவ்வேறு கூறுகளும் என்ன இது கெமிஸ்ட் பையோகெமிஸ்ட் மேட்டிரியல் சயின்டிஸ்ட் அனைவருக்கும் மேற்பரப்பு வேதியியலைப் புரிந்துகொள்ள உதவும் ஒரு சக்திவாய்ந்த கருவியாகும் குறிப்பாக மற்ற அனைத்து துறைகளிலும் எலெக்ட்ரோகெமிஸ்ட்ரி பணிபுரியும் நபர்கள் எலெக்ட்ரோட்ஸ் பகுப்பாய்வு ஏனெனில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் எந்தவொரு நிகழ்வுகளும் மேற்பரப்பு நிகழ்வாகும் எனவே மேற்பரப்பு நிகழ்வுகளால் நான் எதைக் குறிக்கிறேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் எனவே இங்கே ஒரு சப்ஸ்ர்டேட் பற்றி நாம் பேசும்போது ஒரு சப்ஸ்ர்டேட் மற்றும் செல்கள் சப்ஸ்ர்டேட் இணைக்கப்படுகின்றன நாம் ஒருவித மேற்பரப்பு தொடர்பு பற்றி பேசுகிறோம் எனவே இந்த மேற்பரப்பு தொடர்புகளை மிகவும் கவனமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் மற்றும் மேற்பரப்பு பகுப்பாய்விற்கு மிகவும் சக்திவாய்ந்த கருவிகளில் ஒன்றாகும் எனவே நீங்கள் காண்பது அடிப்படையில் பொருளின் மொத்த பண்புகள் அல்ல ஆனால் செல் மற்றும் மேற்பரப்புக்கு இடையில் ஒரு மேற்பரப்பு தொடர்பு அது எந்த மேற்பரப்பாகவும் இருக்கலாம் மற்றும் இடைவினைகள் இங்கே சிவப்பு நிறத்தில் காட்டப்படுகின்றன எனவே இப்போது எந்தவொரு பொருளின் மேற்பரப்பு வேதியியலையும் நீங்கள் அறியாவிட்டால் இந்த தொடர்பு ஏன் நிகழ்கிறது என்பதை நீங்கள் கணக்கிடுவது மிகவும் கடினம் நுட்பம் என்ன அந்த நிலைக்கு யார் பிணைப்பு எனவே இந்த குறிப்பிட்ட சக்தியினருக்குள் நான் இங்கே சிவப்பு பற்றி பேசுகிறேன் நைட்ரஜனைப் பற்றி பேசுகிறேன் நைட்ரஜனில் இருந்து வெவ்வேறு எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் வேகம் எந்த சர்வர் ஆர்பிட்டால் இருந்து வெளிவருகிறது என்பது வெளிப்புற ஆர்பிட்டால் இருந்து வருகிறது நிச்சயமாக நீங்கள் கீழே சென்று அது மிகவும் சக்திவாய்ந்த ஒரு நுட்பம் என்பதைக் கண்டுபிடிக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு மேற்பரப்பு நிகழ்வு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது மொத்தப் பொருளைப் பற்றி உங்களுக்கு எதுவும் சொல்லப்போவதில்லை மொத்தமாக எப்போது எப்போது நாங்கள் கவலைப்படவில்லை நீங்கள் மொத்தமாகப் பேசுகிறீர்கள் இதுதான் பொருள் என்று நினைக்கிறேன் நான் பேசுகிறேன் இதன் மொத்த மொத்த சொத்துக்களைப் பற்றி நான் கவலைப்படவில்லை இதுதான் நான் வரிகளை பொறிக்கிறேன் இது அந்த பொருளின் முழு மொத்தமும் சரி மேற்பரப்பு எதிர்வினை மேற்பரப்பில் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி மட்டுமே நான் கவலைப்படுகிறேன் நிச்சயமாக எப்போதும் ஒரு சுவாரஸ்யமான இடைமுகம் உள்ளது எனவே நாங்கள் அதைப் பற்றி பேசவில்லை எனவே எந்தவொரு மேற்பரப்பு நிகழ்வுகளும் வெவ்வேறு வகையான கூறுகள் இருப்பதைப் பற்றி மிகவும் பகுப்பாய்வு ரீதியாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் இது உங்களுக்குத் தெரியாது எனில் உதாரணமாக உங்கள் மேற்பரப்பில் அதிக கார்பன் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே இப்போது இதைச் சொல்லிவிட்டு இந்த நுட்பத்தைப் பயன்படுத்தி நான் உங்களை அடுத்த ஃபிளையருக்கு அழைத்துச் செல்வேன் அதன் சிறிய தந்திரத்தையும் அவ்வாறு செய்வதற்கான சிறிய தந்திரத்தையும் கூட நீங்கள் கணக்கிட முடியும் ஆனால் நீங்கள் உண்மையில் கார்பன் நைட்ரஜன் மற்றும் பிற xyz அளவை அளவிட முடியும் கூறுகள் உள்ளன மற்றும் நீங்கள் அளவிட முடிந்தால் எனவே நீங்கள் ஒரு விகிதத்தை உருவாக்கலாம் எடுத்துக்காட்டாக நான் சொல்வது c என்பது என் என்பது சிலிக்கான் என்று சொல்வது லித்தியம் என்பது சில எண்ணைக் கூறுங்கள் 5 க்கு 1 என்று சொல்வது உங்களுக்கு 2 என்பது 0 5 க்கு ஒன்று அல்லது உங்களுக்குத் தெரிந்த ஒன்று எனவே அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அது தெரியும் எனவே நான் சப்ஸ்ர்டேட் பூசும்போது இது குறிப்பிட்ட பொருள் சரியானது எனவே அந்த வகையில் நீங்கள் ஒரு தரமான மதிப்பீட்டை வைத்திருப்பது மட்டுமல்லாமல் சப்ஸ்ர்டேட் அல்லது மேற்பரப்பில் இருக்கும் தனிப்பட்ட கூறுகளின் அளவு மதிப்பீட்டையும் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இது ஒரு சக்திவாய்ந்த கருவியாகும் இது பொதுவாக உயிரியலாளரால் அடிக்கடி பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் செல் கல்ச்சர் தீவிரமாக இருப்பவர்கள் இந்த நுட்பத்தைப் பார்க்க விரும்பலாம் காண்டாக்ட் ஆங்கில் அளவீடுகள் பற்றி நாங்கள் பேசிய பகுப்பாய்வில் இது தவிர இந்த காண்டாக்ட் ஆங்கில் அளவீடுகள் கோனியோமீட்டர் எனப்படும் கருவி மூலம் செய்யப்படலாம் நிச்சயமாக அணுசக்தி நுண்ணோக்கி நீங்கள் மேற்பரப்பு பகுப்பாய்வு செய்தால் உங்களுக்கு ஒரு ஏபிஎம் அமைக்க வேண்டும் எனவே இப்போது நீங்கள் சுருக்கமாக AFM வடிவத்தில் ஒரு பிஸிக்கல் மேற்பரப்பு பகுப்பாய்வு வைத்திருக்கிறீர்கள் உங்களிடம் ஒரு காண்டாக்ட் ஆங்கில் அளவீட்டு உள்ளது இது நீர் அல்லது நீர் அமைப்பு முன்னிலையில் பொருளின் ஊடாடும் நடத்தை உங்களுக்குத் தெரிவிக்கும் மேலும் நீங்கள் மேற்பரப்பு பகுப்பாய்வு அளவு மற்றும் தரமான எனவே நீங்கள் மேற்பரப்பை பகுப்பாய்வு செய்தவுடன் அல்லது ஒரு மேற்பரப்பை பகுப்பாய்வு செய்வதற்கான கருவிகள் உங்களுக்குத் தெரிந்தால் ஒரு சிக்கலை அணுகுவதற்கு இப்போது உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இயற்கையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதைப் பொருட்படுத்தாமல் இப்போது நான் உங்களுக்கு எந்தவொரு பொருளையும் தருகிறேன் எனக்கு ஒரு சீரற்ற விஷயங்களைத் தருகிறேன் இது முதலில் நீங்கள் செய்யும் சோதனை அறிவியல் வாரியாக நீங்கள் எவ்வாறு விஞ்ஞானரீதியாக முன்னேற வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் என்று நான் சொல்கிறேன் வேறுபட்ட டோஸ் சார்பு நிச்சயமாக இருந்தால் இங்கே அனுமானம் என்னவென்றால் அது தண்ணீரில் கரையக்கூடியதாக இருந்தால் அது நிச்சயமாக நீரில் கரையாததாக இருந்தால் நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேற்பரப்பில் அது ஒரு நீரில் கரைந்தால் அது அதன் நீர்வாழ் அல்லாத கரைசலில் கரைந்துவிடும் பின்னர் நீங்கள் அளவிடலாம் நிச்சயமாக இது மற்றொரு பயன்பாடுகள் ஒரு செல் கல்ச்சர் பயன்பாட்டிற்கு அல்ல வேறு ஆனால் நீங்கள் எங்கு விண்ணப்பிக்கப் போகிறீர்கள் என்பதைப் பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை ஏனென்றால் நீங்கள் இடங்களுக்குச் சென்று வெவ்வேறு வகையான அறிவியல் முயற்சிகளைச் செய்வீர்கள் முக்கியமானது என்னவென்றால் எனது ஆயுதக் களஞ்சியத்தில் எல்லா கருவிகளும் உள்ளன அவை மேற்பரப்புகளை பகுப்பாய்வு செய்ய நான் பயன்படுத்தலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் எனவே நிச்சயமாக இந்த 3 மிக முக்கியமான கருவிகள் எனவே நீங்கள் வெவ்வேறு கான்செண்ட்ரஷன் குறியீட்டைக் காண்கிறீர்கள் என்று நீங்கள் குறியீடாக்குகிறீர்கள் நான் கான்செண்ட்ரஷன் 1 கான்செண்ட்ரஷன் 2 கான்செண்ட்ரஷன் 3 கான்செண்ட்ரஷன் 4 ஆகியவற்றை எடுத்துக்கொள்வோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் விஷயத்தில் சொல்லுங்கள் இது 4 வெவ்வேறு கான்செண்ட்ரஷன்களை எடுத்துக்கொள்கிறோம் ஏனெனில் எங்களுக்கு இது நீர் அல்லது தண்ணீரில் கரைக்கப்படுவது எளிதானது இப்போது நான் ஏபிஎம் எடுத்துக்கொள்கிறேன் எனவே என்னிடம் 4 வெவ்வேறு ஏபிஎம் படங்கள் உள்ளன அதன் மேல் நான் கோனியோமீட்டர் பகுப்பாய்வு அல்லது காண்டாக்ட் ஆங்கில் பகுப்பாய்வு செய்கிறேன் எனவே இப்போது என்ன வித்தியாசம் என்று எனக்குத் தெரியும் அப்படியானால் கான்செண்ட்ரஷன் அதிகரிப்பதன் மூலம் ஹைட்ரோபோபசிட்டி அல்லது ஹைட்ரோபோபசிட்டி மாறுமா என்பது எனது கருதுகோள் மாற்று கருதுகோள் அது சரியாக மாறாது எளிமையான பரிசோதனையின் மூலம் உங்கள் கருதுகோளை சோதிக்க முடியும் நான் டெபாசிட் செய்தால் இந்த மில்லிகிராம் ஒரு மில்லிக்கு மேற்பரப்பில் சொன்னால் இதுதான் நான் பார்க்கப் போகிறேன் அல்லது ஒரு மில்லி ஒன்றுக்கு y மில்லிகிராம் இருந்தால் மேற்பரப்பு இதுதான் நான் பார்க்கப் போகிறேன் எனக்கு ஒரு மில்லிக்கு அஸ் மில்லிகிராம் இருந்தால் இதுதான் நான் பார்க்கப் போகிறேன் எனவே வெவ்வேறு அளவைக் கொண்டு வெவ்வேறு வகையான தொடர்புகளை நீங்கள் காணலாம் எனவே இதைத் தொடர்ந்து நீங்கள் மேற்பரப்பு வேதியியல் பகுப்பாய்வு என்று அழைக்கிறோம் அங்கு அனைத்து ஆட்டோம்ஸ் அல்லது ஆட்டோம்ஸ் கூறுகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எனவே தனிமத்தின் ஆட்டோம்ஸ் மேற்பரப்பில் உள்ளன எனவே இது கலத்துடன் நிகழக்கூடிய சாத்தியமான தொடர்புகள் என்று உங்களுக்கு ஒரு யோசனை தரும் எனவே இப்போது என்ன இருக்கும் என்பதற்குப் பிறகு அனைவருமே வெவ்வேறு வகையான எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸைப் பற்றி என்ன விவாதிக்கப் போகிறார்கள் எதைப் பயன்படுத்துவார்கள் அல்லது மக்கள் எதைப் பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சில சிறிய மாற்றங்களுடன் மேற்பரப்புகளை பகுப்பாய்வு செய்ய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் இங்கிருந்து தொடருவோம்